கட்டற்ற வெப்ப சலனம் மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் ஆகிய இரண்டும் வெப்ப கடத்தலுக்கான பொதுவான பொறிமுறைகள் அவைகள் வெப்ப குளிர்விகள் கூறுகள் மற்றும் சூடான பொருட்களில் இருந்து வெப்பத்தை வெளியேற்ற பயன்படுகின்றன ஒரு எடுத்துக்காட்டை கட்டற்ற மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனத்தை நாம் புரிந்து கொண்டதை உறுதிப்படுத்த எடுத்து கொள்வோம் ஒரு பெட்டியை குளிர்பதனம் செய்வதற்காக எடுத்துக்காட்டாக கொள்வோம் பெட்டி என்பது கன அளவு உடையது ஆகவே உருளை வடிவ பெட்டியை கருதுவோம் நான் உருளை வடிவ பெட்டியை இவ்வாறு எடுக்கிறேன் நாம் அறையின் உட்பகுதியை குளிர்விப்பதாக எடுத்து கொள்வோம் இந்த உருளை வடிவ பெட்டி முழுவதும் தெர்மோகோலினால் சுற்றப்பட்டிருப்பதாக கருதுவோம் எனவே உருளை வடிவ பெட்டி இறுக்கமாக தெர்மோகோலினால் மூடப்பட்டுள்ளதால் வெப்பம் சுற்றுபுறத்திற்கோ அல்லது சுற்றுப்புறத்தில் இருந்து பெட்டியின் உள்ளேயோ போக வழி கிடையாது இப்பொழுது ஒரு சிறு திறப்பை பெட்டியின் மேல் பகுதியில் ஏற்படுத்துவோம் அதனால் பெல்டியர் கூறு அதில் பொருந்தும் எனவே பெல்டியர் கூறை அதில் வைத்துள்ளதாக கொள்வோம் பெல்டியர் கூறின் முனையங்கள் தெர்மோகோலின் வழியாக வெளியே எடுக்கப்படும் முனையங்களை பொருத்தமான மின்னணு டிசிடிசி மாற்றிக்கு கொண்டு வருகிறேன் அதற்கு ஒளி மின்னழுத்த பேனல் அல்லது தொகுதி மூலம் திறனை இந்த முறையில் அளிக்கிறேன் இவ்வாறாக பெல்டியர் கூறு மின்திறனை பெறுகிறது பெல்டியர் கூறின் பணி அங்கிருந்து வெப்பத்தை வெளியேற்றுவதாகும் அங்கு எந்த வெப்பமாக இருந்தாலும் வெளியே போயாக வேண்டும் அதனால் அறையில் இருந்து வெப்பம் அகற்றப்படும் அறை குளிரானதாக மாறும் எனவே அது குளிர்பதன பெட்டியை போல மாறும் இப்பொழுது இந்த பகுதி குளிரானது மற்றும் அது பெல்டியர் கூறின் சூடான பகுதியாகும் சூடான பகுதியின் மேல் வெப்ப குளிர்வியை வைக்கிறேன் நான் வெறுமனே அலுமினிய தொகுதியை மேல் பகுதியில் வைக்கிறேன் ஏனெனில் இது உருளை வடிவமான பெட்டி நான் உருளை வடிவ தொகுதியை எடுக்கிறேன் அதனை இவ்வாறு இந்த அலுமினியத்தின் மேல் பெல்டியரின் சூடான பகுதியில் இந்த முறையில் வைக்கிறேன் ஆகவே இதுதான் அலுமினிய தொகுதி இது வெப்ப குளிர்வி போல் பணிசெய்யும் இது பெல்டியர் சந்தியின் சூடான பகுதியில் இருந்து வெளி சுற்றுப்புறத்திற்கு வெப்பத்தை அனுப்பும் இப்போது இணைந்துள்ள பகுதி அதாவது பெட்டியின் உலோகப் பொருள் என்று அழைக்கப்படும் பெல்டியரின் குளிர் சந்தியுடன் இணைந்த பகுதி வெப்பத்தை குளிர் பகுதிக்கு கடத்தும் மற்றும் வெப்பம் குளிர் சந்தியிலிருந்து சூடான சந்திக்கு வெளிப்புற மின்திறன் கொடுக்கப்படும் இந்த பெல்டியர் கூறு மூலம் உந்தப்படுகிறது எனவே வெப்ப பாய்வு இவ்வாறு இருக்கும் QC அளவு வெப்பம் இந்த அறையிலிருந்து பெல்டியர் வெப்ப உந்தி மூலம் வெப்ப குளிர்வியாய் இயங்கும் அலுமினிய தொகுதிக்கு தள்ளப்படும் அலுமினிய தொகுதி 11 செமீ உயரமாகவும் மற்றும் அடுக்காகவும் உள்ளது என கருதுவோம் அடுக்கு என்பது உருளையான தொகுதி அலுமினிய உருளை தொகுதி விட்டத்தை கொண்டிருக்கும் அது 22 செமீ என இருக்கும் நாம் இந்த அலுமினிய தொகுதியை 700 ல் தொடர்ந்து வைக்க வேண்டும் இப்பொழுது இது ஒன்று அல்லது இரண்டு மணிநேரம் வேலை செய்த பிறகு நிலையான நிலை 700 யை அடைவதாக கொள்வோம் மற்றும் அந்த நேரத்தில் வெளிப்புற வெப்பநிலை 300 என கருதுவோம் எனவே இதுதான் தருணம் இது வேலை செய்யும் குளிர்பதன பெட்டி இப்போது அதனை ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் அதனை வலிந்து செய்யும் வெப்ப சலன நிலையில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் வெப்ப குளிர்விக்கு அளிக்கும் Qc அளவு வெப்பம் கூட்டல் பெல்டியர் சந்தி வழியாக மின் பகுதியில் இருந்து அளிக்கப்படும் வெப்பம் ஆகியவற்றை வெளிப்புறத்திற்கு கடத்த வேண்டும் எனவே அந்த மதிப்புகளை கணக்கிடுவோம் மற்றும் அதனை எப்படி செய்ய போகிறோம் என்பதை பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டிற்கு நான் மின் பகுதியில் இருந்து உள்ளீட்டு திறனை அளவிடுகிறேன் எனவே பெல்டியர் கூறுக்கு எதிராக உள்ள முனைய மின்னழுத்தம் vp மற்றும் பெல்டியர் கூறு வழியாக பாயும் மின்னோட்டம் ip யை அளக்கிறேன் எனவே அளவீட்டிற்கு பிறகு vp பெருக்கல் ip யை கணக்கிடுகிறேன் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டிற்கு அதனை 10 வாட்ஸ் ஆக கணக்கிடுகிறேன் அங்கு வலிந்து செய்யும் குளிரூட்டல் இல்லை நான் எந்தவொரு விசிறியையும் இங்கு வைக்கவில்லை எனவே இதுதான் கட்டற்ற வெப்ப சலன முறை இதனை கட்டற்ற வெப்ப சலன கணக்கீடு போலவும் மற்றும் இந்த உருளை தொகுதியை அலுமினிய தொகுதியாகவும் கருதுவோம் நாம் இந்த அலுமினிய தொகுதியிலிருந்து எவ்வளவு வெப்பம் வெளியேறுகிறது என்பதை கணக்கிடுவதாக கொள்வோம் எனவே இந்த அலுமினிய தொகுதியில் இரண்டு புறப்பரப்புகள் மட்டுமே உள்ளது ஒன்று மேற்புற பரப்பு அதிலிருந்து வெப்பம் வெளியே செல்லும் இது உருளையாக இருப்பதால் பக்க பரப்பு முழுமையிலிருந்தும் வெப்பம் சுற்றுப்புறத்தினுள் செல்லும் இவைதான் அந்த இரண்டு புறப்பரப்புகள் அங்கிருந்து வெப்பம் வெளியேறும் உருளை முழுதும் தெர்மோகொலினால் சுற்றப்பட்டுள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும் வெப்பம் எந்த திசையிலும் வெளியேற முடிவதில்லை எனவே வெப்பம் பெல்டியர் கூறு மூலமாக மட்டுமே வெளிப்புற சுற்றுபுறத்திற்கு பரிமாற்றம் அடையும் ஏனெனில் அனைத்தும் தெர்மோகோல் கொண்டு மூடப்பட்டுள்ளது ஒரு வெப்ப பொருள் உடன் தொடர்பு கொள்ளும் போது இங்கு வெப்ப குளிர்வி உடன் தொடர்பு கொள்வதாக கருதும் போது வெப்பம் வெளிப்புறத்திற்கு மேல் மற்றும் பக்க பரப்புகள் வழியாக செல்கிறது எனவே எவ்வளவு வெப்பம் மேல் மற்றும் பக்க பரப்புகள் மூலம் கடத்தப்படுகிறது என்பதை நாம் கணக்கிட வேண்டும் அதன்மூலம் எவ்வளவு QC பெல்டியர் கூறு வழியாக பாயும் என்பதை முடிவு செய்யலாம் மேல்பகுதி வட்டவடிவ தட்டையான தகடாக அதாவது வட்டவடிவ தட்டையான தகடுபோல் இருக்கிறது மற்றும் இதை கட்டற்ற வெப்ப சலனத்தை பற்றி படிக்கும் போது விவாதிக்கும் போது படித்து இருக்கிறோம் தரமான திண்ம பொருட்களுக்கான கட்டற்ற வெப்ப சலனம் பற்றி விவாதித்ததை நினைவுகூர்வோம் தரமான திண்மங்களில் வட்ட வடிவ கிடைமட்ட தட்டையான தகடிற்கு விட்டமானது பரிமாண பண்பு ஆகும் மற்றும் வரிச்சீர் மற்றும் சீரற்ற பாய்வை பொறுத்து நஸ்சல்ட்ஸ் எண் கணக்கீட்டை நாம் கொண்டு இருக்கிறோம் நஸ்சல்ட்ஸ் எண்ணை கணக்கிட நமக்கு ராலி எண் வேண்டும் நாம் ராலி எண்ணை கணக்கிட்டிருக்கிறோம் நாம் கொடுக்கப்பட்ட சூத்திரத்தை அதாவது கட்டற்ற வெப்ப சலனத்துக்கான சூத்திரத்தை கொண்டோம் நாம் பட்டியலிடப்பட்ட இந்த அனைத்து பண்பு கூறுகளையும் கொண்டோம் அது இதுபோன்றது இந்த சூத்திரங்களை கொண்டு நஸ்சல்ட்ஸ் எண்ணை கணக்கிடுவோம் பின்னர் அதிலிருந்து வெப்ப தடையை கணக்கிடலாம் எனவே ராலி எண் இந்த சமன்பாட்டின்படி gβX3ΔTδυ என கொடுக்கப்படுகிறது இதுதான் விரவல் தன்மை மற்றும் υ ஆனது பாகுநிலை அதாவது இயங்கு பாகுநிலை எனவே g மதிப்பு ஆனது 9 81 m2s β வாயுக்கான இது வெப்ப விரிதலுக்கான குணகம் வாயுக்கு ஒவ்வோரு டிகிரி கெல்வினுக்கும் 1330 ஆகும் X என்பது பரிமாண பண்பு வட்ட வடிவ கிடைமட்ட தட்டையான தகடிற்கு பரிமாண பண்பு விட்டம் d ஆகும் இந்த முறையில் l ஆனது 22 செமீ அல்லது 0 22 மீ சூடான அலுமினிய தொகுதிக்கு வெப்பம் 700ஆகும் வெளிப்புற சுற்றுப்புற வெப்பம் 300 ஆகும் ΔT ஆனது 70 30 எனவே அது 400K ஆகும் வாயுக்கான வெப்ப விரவல் தன்மையை நாம் எடுக்க வேண்டும் மற்றும் அது 2 6 x 10 5 m2s என குறிப்பிடப்படுகிறது இயங்கு பாகுநிலை 1 8 x 10 5 m2s ஆகும் இந்த அனைத்து பண்புக்கூறுகளும் அறிவியல் அட்டவணையில் உள்ளன இதில் அனைத்து மதிப்புகளையும் பதிலிட்டு கணக்கிட்டால் நீங்கள் 2 7 பெருக்கல் 107 எனப் பெறுவீர்கள் இப்பொழுது இந்த மதிப்பு 105 விட அதிகமாக உள்ளது எனவே வரிச்சீரற்ற பாய்வின் அடிப்படையில் நஸ்சல்ட்ஸ் எண்ணை அதாவது வரிச்சீரற்ற பாய்வின் அடிப்படையிலான பயன்பாட்டிற்கு 0 14 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 33 எனலாம் ராலி எண் 105 ஐ விட அதிகமான கிடைமட்ட தட்டையான தகடிற்கு வரிச்சீரற்ற பாய்வை நினைவு கூர்வோம் இந்த தொடர்பின்படி நஸ்சல்ட்ஸ் எண்ணை பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் ராலி எண்ணிற்காக பதிலிட்டால் நஸ்சல்ட்ஸ் எண்ணை கணக்கிடலாம் அது 39 69 ஆக கணக்கிடப்பட்டிருக்கும் அடுத்து திறன் என்னவென்பதை கணக்கிட முயல்வோம் வெப்பம் வெளியேறுவது அதாவது வாட்ஸ் அளவில் மேற்புற தகடிலிருந்து வெளியேறும் வெப்ப பாய்வை எடுப்போம் நம்மிடம் வெப்ப பாய்வுக்கான சமன்பாடு உள்ளது இது கடத்து திறன் K பெருக்கல் செங்குத்தான வெப்ப பாய்விற்கான குறுக்கு வெட்டு பரப்பு A பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண் வகுத்தல் X ஆகும் எனவே இதுதான் வெப்ப பாய்வு சமன்பாடு ஆகும் நாம் அனைத்தையும் அறிவோம் நமக்கு வாயுவின் வெப்ப கடத்துத்திறன் தெரியும் நமக்கு மேற்புற வட்ட தகட்டின் குறுக்கு வெட்டு பரப்பு தெரியும் நஸ்சல்ட்ஸ் எண் தெரியும் X தெரியும் அது விட்டம் 0 22 ஆகும் ∆T ன் மதிப்பு 40° K ஆகும் இந்த மதிப்புகளை பதிலிட்டால் வாயுக்கான வெப்ப கடத்துத்திறன் கிடைக்கும் அதனை நான் 0 026 W°Km என குறித்திருக்கிறேன் வட்ட வடிவ தகட்டின் பரப்பு π4d2 இது 0 222 என வரும் வட்ட தகடின் பரப்பு நஸ்சல்ட்ஸ் எண் 39 69 பெருக்கல் ∆T 40°K வகுத்தல் X 0 22 ஆக இருக்குமென கணக்கிடலாம் இந்த கணக்கீடு முழுஎண்ணாக 7 13W என்று வரும் உருளையான அலுமினிய தொகுதி அதாவது அலுமினிய தொகுதியின் மேற்பரப்பில் இருந்து 7 13 அளவில் வெப்பம் வெளியில் பாய்வதாக கருதுவோம் அதனை Qtop என இப்போது அழைப்போம் நாம் இப்போது அலுமினிய தொகுதியின் பக்க பரப்பிலிருந்து வெளியேறும் வெப்ப பாய்வை கணக்கிடுவோம் நாம் அலுமினிய தொகுதியின் பக்க பரப்புகளிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை கணக்கிடுவதாக கருதுவோம் பக்கங்களின் வழியாகப் பார்க்கும் போது இதை செங்குத்தான உருளை திண்மமாக பார்க்கலாம் நாம் செங்குத்தான உருளை வடிவ திண்மத்தை பற்றி விவாதித்து இருக்கிறோம் இந்த நிலையில் வைத்தால் வெப்பம் இவ்வாறாக இந்த முறையில் பாயும் நமக்கு பரிமாண பண்பு l என தெரியும் அது உருளையின் உயரமாகும் வரிச்சீர் மற்றும் வரிச்சீரற்ற பாய்விற்கு ராலி எண்ணை பொறுத்து நஸ்சல்ட்ஸ் எண்ணிற்கான தொடர்பு இந்த முறையில் கொடுக்கப்படுகிறது x ஆனது 0 11 மீ இது உருளை வடிவ தொகுதியின் உயரம் ராலி எண் 3 38x106எனக்கொடுக்கப்படுகிறது இங்கு இது மேலே பயன்படுத்தப்பட்ட அதே தொடர்பு போன்றது X ல் மட்டுமே மாறுபாடு உள்ளது இது விட்டமாகும் மதிப்பு 0 22 ஆகும் ஆனால் இங்கு இது உயரம் 0 11 ஆகும் பதிலிடும் போது உங்களுக்கு இந்த தொடர்பு வரும் இந்த மதிப்பு 104 மற்றும் 109 க்கு இடையில் இருக்கும் எனவே வரிச்சீர் பாய்விற்கான தகுந்த நஸ்சல்ட்ஸ் சமன்பாட்டை பயன்படுத்துவோம் அதனை செங்குத்தான உருளை வடிவ வரிச்சீர் பாய்விற்கு நினைவு கூர்வோம் மற்றும் ராலி எண் 104 மற்றும் 109 க்கு இடையே ஆனது நாம் நஸ்சல்ட்ஸ் எண் தொடர்பை இங்கு பயன்படுத்துவோம் இங்கு 0 56 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 25 என கொடுக்கப்படுகிறது எனவே இதுதான் நாம் பயன்படுத்தி கொள்ளும் மதிப்பு ராலி எண்ணை பதிலிடும் போது நஸ்சல்ட்ஸ் எண் 24 015 எனக் கிடைக்கும் உருளையின் பக்கபரப்பு πdh அல்லது 2πrxh ஆகும் நாம் பக்க பரப்பிலிருந்து வரும் வெப்ப பாய்வு Q கண்டுபிடிக்கலாம் அது KA பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண் வகுத்தல் X பெருக்கல் ∆T ஆகும் இந்த அனைத்து மதிப்புகளும் தெரியும் வாயுக்கு கடத்துத்திறன் 0 026 எனவும் A என்பது உருளையின் பக்கங்களின் பரப்பு πdh அதாவது π×0 11 எனவும் நஸ்சல்ட்ஸ் எண் 24 015×∆T எனவும் பதிலிடலாம் எனவே இது 400 கெல்வின் வகுத்தல் X அதாவது மீண்டும் 0 இது 17 26 என கணக்கிடப்படுகிறது இது 17 26 வாட்ஸ் அளவு ஆகும் எனவே இது Qside ஆகும் உருளையின் பக்கங்களிலிருந்து அதாவது வெப்ப மூலமாக உள்ள உருளை வடிவ அலுமினிய தொகுதியிலிருந்து 17 26 வாட்ஸ் அளவு வெப்பம் வெளியே பாய்கிறது மேலிருந்து 7 13 வாட்ஸ் அளவு வெப்பம் வெளியே பாய்வதாக பார்த்தோம் மொத்தத்தையும் சேர்த்து QH ஆக சுற்றுபுறத்திற்கு பாயும் மொத்த வெப்ப பாய்வானது அலுமினிய தொகுதி மற்றும் உருளை வடிவ அலுமினிய வெப்ப குளிர்வி தொகுதியிலிருந்து வெளியேறும் வெப்பம் ஆகும் அதாவது Qtop Qside ஆகும் ஆகவே இது 7 13 கூட்டல் 17 26 ஆக கணக்கிடப்படுகிறது அதன் மதிப்பு 24 39 ஆகும் எனவே அதிக அளவு வெப்பம் வெப்ப குளிர்வியில் இருந்து வெளிவரும் அது QH ஆகும் இப்போது அறையில் இருந்து வெளிவரும் வெப்ப அளவு Qc எவ்வளவு இருக்கும் இந்த படத்தை நினைவு கூர்வோம் Qc அளவு வெப்பம் உருளையான அலுமினிய தொகுதியில் இருந்து வெளிவரும் அது பெல்டியர் சந்தி வழியாக கடத்தப்படுகிறது இங்கு E அளவு மின்திறன் QH உடன் வருகிறது இது QH கூட்டல் E ஆகும் QcE அளவு வெப்பம் சுற்றுபுறத்திற்கு அனுப்பப்படும் அது 24 39 வாட்ஸ்ஆக இருக்கும் எனவே சிஓபி அதாவது செயல் திறன் குணகம் இதனை Qc வகுத்தல் E என பார்த்திருக்கிறோம் QC என்பது அறையினுள் உள்ள குளிர்சந்தியில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் வெப்பம் வகுத்தல் பெல்டியர் கூறுக்கு அளிக்கப்படும் மின்திறன் E அல்லது QHE 1 ஆகும் QH மதிப்பு தெரியும் அதன் மதிப்பு 24 இந்த 24 39 வகுத்தல் 10 வாட்ஸ் இது vp×ip என எடுக்கப்படும் இந்த மதிப்பில் இருந்து ஒன்றை கழித்தால் நீங்கள் 1 44 எனப்பெறலாம் இதுதான் சிஓபி மதிப்பு எனவே Qc மதிப்பு கணக்கிடப்படுகிறது இப்போது Qc ஆனது CoP×E ஆகும் அதாவது 1 44x10 என 14 4 வாட்ஸ் ஆகும் 4 வாட்ஸ் வெப்ப திறன் குளிர்பதன பெட்டியின் அறையிலிருந்து தொடர்ச்சியாக வெளிவருகிறது எனவே வெப்ப பாய்வு திறன் Qc 14 4W ஆக இருக்கும் அதே கணக்கீட்டுக்கு அதாவது குளிர்பதன கணக்கீட்டிற்கு நாம் அறையின் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் நாம் அனைத்து கூறுகளையும் அதேபோல வைத்து கொள்வோம் நாம் இப்போதும் அலுமினிய வெப்ப குளிர்வி தொகுதியை 700 சென்டிகிரேடில் வைத்து கொள்ள விரும்புவோம் மற்றும் சுற்றுப்புறம் வெளியேறுவது 300 சென்டிகிரேடாகவும் கருதுவோம் பெல்டியர் கூறுக்கு 10 வாட்ஸ் வெப்ப அளவை அளிக்கிறோம் எனவும் கொள்வோம் நாம் ஒரு விசிறி கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் அது வலிந்து செய்யும் குளிரூட்டல் அமைப்பாக மாறும் எனவே விசிறியை இணைப்போம் இவ்வாறு வாயு ஊதப்படும் மேலும் நாம் தள்ளப்பட்ட வாயுவின் பாய்வை கொண்டிருப்போம் இப்போது இதுதான் வலிந்து செய்யும் வெப்ப சலனத்திற்கான கணக்கீடு ஆகும் இதுதான் விசிறி எனக்கொள்வோம் இதனை விசிறி தரவு நாளிலிருந்து பெறலாம் அதாவது குறிப்பிட்ட வேகத்திற்கான திசைவேகம் 3msec யை அலுமினிய தொகுதி மேலாக பாயும் வாயுவிற்கு கொடுக்கும் இவை அனைத்தும் முன்பு போல் இருக்கும் போது எவ்வளவு வெப்ப அளவை அறையில் இருந்து எடுக்க முடியும் இதனை வலிந்து செய்யும் வெப்ப சலனத்துக்கான கணக்கீடு எனக்கருதுவோம் மேலும் வெப்பம் மேல் மற்றும் பக்கங்களில் இருந்து பாய்வதாக கொள்வோம் ஏனெனில் வெப்பம் அலுமினிய தொகுதியில் இருந்து மேல் மற்றும் பக்கங்களில் இருந்தே பாய முடியும் மற்ற அனைத்து பகுதிகள் மற்றும் வெளிகள் தெர்மோகோல் மூலம் சூழப்பட்டிருக்கும் எனவே மேல் பகுதி தட்டையான தகடு அதாவது வட்ட வடிவ தட்டையான தகடு போன்றதாகும் நாம் வட்ட வடிவ தட்டையான தகடைப்பற்றி படிக்கவும் விவாதிக்கவும் செய்து இருக்கிறோம் வட்ட வடிவ தட்டையான தகட்டிற்கான வலிந்து செய்யும் வெப்ப சலனத்தை நினைவு கூர்வோம் தகட்டிற்கு அதன் நீளம் தான் பரிமாண பண்பு ஆகும் வட்டவடிவ தகடிற்கு விட்டம் பரிமாண பண்பு ஆகும் மேலும் வரிச்சீர் மற்றும் சீரற்ற பாய்விற்கு நஸ்சல்ட்ஸ் தொடர்பை ரேனால்ட்ஸ் எண்ணுடன் கொண்டிருக்கிறோம் எனவே ரேனால்ட்ஸ் எண்ணை கணக்கிடுவோம் வட்ட வடிவ தட்டையான தகடிற்கு ரேனால்ட்ஸ் எண் uXυ எனக்கொடுக்கப்படுகிறது நியு என்பது இயங்கு பாகுநிலை u என்பது வாயு பாயும் திசைவேகம் X என்பது பரிமாண பண்பு U ஆனது தரவுதாளில் இருந்து 3 msec என எடுக்கப்படுகிறது நியு இயங்கு பாகுநிலை 1 8×10 5 msec என எடுக்கப்படுகிறது இது நமக்கு தெரியும் இது வாயுக்கானது பரிமாண பண்பு விட்டம் அதன் மதிப்பு 0 22 m ஆகும் இப்போது இந்த தெரிந்த மதிப்புகளை பதிலிட்டு ரேனால்ட்ஸ் எண் 0 3667 × 105 என கணக்கிடப்படுகிறது இந்த மதிப்பு 5 ×105 விடக் குறைவானதாகும் மீண்டும் பின்செல்வோம் வரிச்சீர் பாய்வை நினைவு கூர்வோம் ரேனால்ட்ஸ் எண் 5×105 விட குறைவாக உள்ளது இந்த தொடர்பை பயன்படுத்துவோம் நஸ்சல்ட்ஸ் எண் ஆனது 0 5 இயங்கு பாகுநிலை வகுத்தல் வெப்ப விரவல்தன்மையின் அடுக்கு 0 33 என கொடுக்கப்படுகிறது நாம் நஸ்சல்ட்ஸ் எண்ணை கணக்கிட்டால் 112 62 வரும் இப்போது Q வை கணக்கடுவோம் அதனை Qtop என அழைப்போம் Qtop வெப்ப பாய்வு சமன்பாட்டின் மூலம் கொடுக்கப்படுகிறது இது வெப்ப கடத்துதிறன் A பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண் வகுத்தல் பரிமாண பண்பு பெருக்கல் ΔT ஆகும் இந்த அனைத்து மதிப்புகளும் தெரியும் அதனை பதிலிடுவோம் வாயுவிற்கு வெப்ப கடத்துதிறன் 0 026 ஆகும் மேற்புற தகடின் பரப்பு π4d2 பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண்112 62 பெருக்கல் ΔT 40 டிகிரி கெல்வின் வகுத்தல் X 0 இந்த கணக்கீடு 20 24 வாட்ஸ் என வரும் 20 24 வாட்ஸ் அளவு வெப்பம் மேற்பரப்பில் இருந்து பாயும் இப்போது நாம் பக்கங்களில் இருந்து வரும் வெப்பத்தை கணக்கிடுவோம் அதாவது உருளை வடிவ அலுமினிய தொகுதியின் பக்கங்களில் இருந்து வெப்ப பாய்வு என்ன என்பதாகும் பக்கங்களில் இருந்து பாயும் வெப்ப அளவைகணக்கிடுகிறோம் இப்போது பக்கங்கள் தள்ளப்பட்ட வாயு பாய்வுடன் கூடிய செங்குத்தான உருளை போன்றது இப்போது தள்ளப்பட்ட வாயுவின் பாய்வுடன் கூடிய செங்குத்தான உருளையின் தொடர்பை பார்க்கலாம் நினைவு கூர்வோம் இது செங்குத்தான உருளை அது விட்டம் d கொண்டுள்ளது பரிமாண பண்பு விட்டம் ஆகும் மேலும் நீங்கள் ஒரு விசிறியை வைத்தால் இதுதான் வரிச்சீர் பாய்வுக்கான தொடர்பு மற்றும் இது வரிச்சீரற்ற பாய்விற்கான தொடர்பு இங்கு 1000 மற்றும் 5×105 எண்ணை கொடுக்கும் நாம் இப்போது எங்கு ரேனால்டாஸ் எண் தாழ்கிறது என்பதை பொறுத்து ரேனால்ட்ஸ் எண்ணை கண்டறியலாம் அதற்கு அந்த குறிப்பிட்ட எண் தொடர்பை பயன்படுத்தலாம் X என்பது விட்டம் ஆகும் ரேனால்ட்ஸ் எண் uxυ ஆகும் அதன் மதிப்பு 0 3667×105 மற்றும் அது 1000 க்கும் 5×105 க்கும் இடைப்பட்டதாகும் இது வரிச்சீரற்ற பாய்வாக கருதப்படுகிறது நாம் அதற்கான நஸ்சல்ட்ஸ் எண்ணை பயன்படுத்தலாம் 26 பெருக்கல் ரேனால்ட்ஸ் எண்ணின் அடுக்கு 0 66υ δ மற்றும் பாகுநிலை வகுத்தல் விரவல் தன்மையின் அடுக்கு 0 3 ஆகும் நீங்கள் மதிப்புகளை பதிலிட்டால் 127 54என கிடைக்கும் இப்போது Qside எனும் பக்கங்களில் இருந்து பாயும் வெப்பத்தை KA பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண் வகுத்தல் என கணக்கிடலாம் வெப்ப கடத்துதிறன் நமக்கு தெரியும் பதிலிட்டால் பக்கங்களின் பரப்பு π×d×h× நஸ்சல்ட்ஸ் எண் 127 54 பெருக்கல் ΔT டிகிரி கெல்வின் வகுத்தல் X இதன் மதிப்பு 0 12 ஆகியவற்றை பதிலிட்டால் மதிப்பு 45 83 வாட்ஸ் என வரும் எனவே அலுமினிய தொகுதியில் இருந்து சுற்றுப்புறத்திற்கு பாயும் மொத்த வெப்ப பாய்வு என்னவாக இருக்கும் அதனை QH எனலாம் அது Qtop கூட்டல் Qside இது 20 24 கூட்டல் 45 83 என 66 07 ஆக வரும் தோராயமாக 66 வாட்ஸ் எனலாம் உண்மையில் இதுதான் அலுமினிய தொகுதியில் இருந்து சுற்றுபுறத்திற்கு பாயும் Qc மற்றும் இதுதான் அறை மற்றும் E பெல்டியர் மின் பகுதியில் இருந்து மொத்தமாக வெளிவரும் வெப்ப அளவு இப்போது செயல்திறன் குணத்தை பார்ப்போம் அது QcE ஆகும் மேலும் அது QHE 1க்கு சமமானது இதனை சற்று முன்பாக கணக்கிட்டு இருக்கிறோம் QH ஆனது 66 வகுத்தல் E 10 வாட்ஸ் இது பெல்டியரின் மின் பகுதிக்கு உந்தபடுவதாக கருதுவோம் 6 ஆக கொள்கிறோம் இப்போது இயல்பான வெப்ப சலனதுக்கான மதிப்பு 1 44 லிருந்து ஆக நன்றாக மேம்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம் ஆகவே வலிந்து செய்யும் வெப்ப சலனம் செயல்திறன் குணகத்தை மேம்படுத்துகிறது இப்போது நீங்கள் QC அளவு வெப்பம் அதாவது அறையிலிருந்து வெளிவரும் வெப்பம் CoP×E ஆகும் இது 56 வாட்ஸ் ஆக இருக்கும் இப்போதுதான் 14 4 வாட்ஸ் அளவு வெப்பத்தை கட்டற்ற வெப்ப சலன முறையில் வெளியேற்றி இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மற்ற எல்லாம் முன்பு போல் இருக்கும் போது வலிந்து செய்யும் வெப்ப சலனம் மூலம் 56 வாட்ஸ் அளவு வெப்பத்தை அறையிலிருந்து அகற்றலாம் மேலும் குளிர்பதனமும் மிக நன்றாக மேம்பட்டிருக்கும் இப்போது சூடான பெல்டியர் சந்தியிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றுவது முக்கியமானது மற்றும் இதில் சிறந்த பெல்டியர் குளிரூட்டும் அமைப்பை நிறுவ சிறிது கவனம் செலுத்த வேண்டும்